ஒரு காந்தத்தின் காந்தப்புலத்திற்கான தீர்வு I இந்த விரிவுரையில் நாம் இப்போது வெவ்வேறு சூழ்நிலைகளில் காந்தப்புலத்தைத் தீர்ப்பதில் கவனம் செலுத்தப் போகிறோம் நம் கையில் இருக்கும் கருவிகள் ஒன்று காந்தப்புலமான B இன் வேறுபாடு 0 எங்களிடம் ஒரு துணை புலம் உள்ளது இது சுருட்டை j ஃப்ரீ சமமாக உள்ளது எங்களிடம் உள்ள கூடுதல் தகவல் என்னவென்றால் நாம் H ஐ வரையறுத்துள்ள அனைத்து வழிகளும் B என்பது மு 0 மடங்கு H கூட்டல் M க்கு சமம் மேலும் ஒரு ஃப்ரீ மின்சாரம் சாய்வு காந்தமயமாக்கலுக்கு B ஐப் பெற இந்த சமன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதுதான் கேள்வி எனவே நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதைப் பொறுத்து வெவ்வேறு நுட்பங்களைப் பயன்படுத்துவோம் நமக்குத் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் B க்கு மு 0 ஓவர் நான்கு பை தொகையீடு d v பிரைம் j r பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் இது திசையன் புலத்திலிருந்து கணக்கிடப்படலாம் B0 Hjfree B0HM B04πdVjr×r rr r3 இப்போது வெவ்வேறு சூழ்நிலைகளைப் பார்ப்போம் மற்றும் காந்தப்புலத்தைக் கணக்கிட நமது முந்தைய அறிவை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வோம் என்று பார்ப்போம் j ஃப்ரீ 0 ஆக இருக்கும் ஒரு சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே j இலவசம் பூஜ்ஜியமாக இருந்தால் நான் எப்போதும் B இன் வேறுபாடு பூஜ்ஜியத்திற்கு சமம் கூடுதலாக நான் H இன் சுருட்டை பூஜ்ஜியமாக எடுக்கப் போகிறேன் B இன் வேறுபாடு பூஜ்ஜியமாக இருப்பதால் அது H கூட்டல் M இன் வேறுபாட்டிற்கு பூஜ்ஜியம் சமம் ஆக வழிவகுக்கிறது இது எனக்கு H இன் வேறுபாட்டைக் கொடுக்கும் அது மைனஸ் M இன் வேறுபாட்டிற்கு சமம் எனவே எனக்கு 2 சமன்பாடுகள் உள்ளன j ஃப்ரீ பூஜ்ஜியமாக இருக்கும் H க்கு H இன் சுருட்டை பூஜ்ஜியமாகவும் H இன் வேறுபாடு மைனஸ் M இன் வேறுபாடாகவும் இருக்கிறது இது எலக்ட்ரோஸ்டேடிக்ஸில் மிகவும் ஒத்த நிலைமைக்கு ஒத்ததாகும் நான் E இன் சுருட்டை 0 ஆகவும் E இன் வேறுபாடு ரோ ஓவர் எப்சிலன் 0 க்கு சமமாகவும் இருக்கும் எனவே ஃப்ரீ மின்னோட்டம் இல்லாத இந்த விஷயத்தில் இந்த அளவை இங்கே ஒருவித காந்தக் மின்னூட்டு ஆக நான் கருத முடியும் நிச்சயமாக இந்த அளவு H இன் சுருட்டை 0 ஆகும் எனவே இந்த மைனஸ் டெல் டாட் M ஐ காந்தக் மின்னூட்டு ஆக கருதி ஒரு கணக்கீட்டை நான் செய்ய முடியும் வெளியேற்றத்தின் காரணமாக மின்சார புலத்தை நான் கணக்கிடுகிறேன் ஒப்புமையை முடிக்க இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய முடியும் என்றால் எப்சிலன் 0 இல்லாததால் H என எழுத வேண்டும் மைனஸ் டெல் பிரைம் டாட் M r பிரைமின் நான்கு பை தொகையீடு ஒன்று ஏனெனில் இது ஒரு மின்னூட்டு வகுத்தல் பை r மைனஸ் r பிரைம் தூரம் க்யூப் r மைனஸ் r பிரைம் திசையன் d v பிரைம் இது r இல் H ஆகும் நாம் மின்சார புலத்தை எழுதுவது போல எனவே ஒருவித சமச்சீர்நிலை இருக்கும் சூழ்நிலைகளில் அல்லது நான் M மற்றும் டெல் டாட் M ஐ எளிதாக கணக்கிட முடியும் அதன் மூலம் H ஐ மிக எளிதாக கணக்கிட முடியும் Mrr r3r rdV சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக் கொள்வோம் எடுத்துக்காட்டு ஒன்று என்னிடம் ஒரு நீண்ட பார் காந்தம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதன் நீளம் L மற்றும் ஆரம் a அதாவது L அல்லது L சரியாக செய்கிறேன் மொத்த நீளம் L L a ஐ விட மிக மிக அதிகம் எனவே நான் விளிம்பு விளைவுகளை புறக்கணிக்க முடியும் இது ஒரு காந்தமயமாக்கல் M ஐ அதன் நீளத்துடன் கொண்டு செல்கிறது j ஃப்ரீ 0 என்பதால் எனக்கு H இன் சுருட்டை 0 க்கு சமம் மற்றும் H இன் வேறுபாடு மைனஸ் M இன் வேறுபாட்டிற்கு சமம் இந்த விஷயத்தில் M இன் வேறுபாடு என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் M M காந்தமாக்கல் நீளத்துடன் குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்டுள்ளது மற்றும் இந்த திசையில் 0 ஆக வெளியே உள்ளது எனவே இது வரையறுக்கப்பட்ட மதிப்பு M மற்றும் 0 ஆகும் இந்த z திசையை நான் செங்குத்தாக மேல் நோக்கிய திசையாக எடுத்துக் கொண்டால் M இன் திசைதிருப்பலின் சுருட்டை மேல் புள்ளியில் M டெல்டா z க்கு சமமாகவும் மற்றும் அது போல் கீழ் புள்ளியில் M டெல்டா z க்கு விகிதாசாரமாகவும் இருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது சில மதிப்புகளை சரிசெய்வோம் z ஐ 0 க்கு சமமாக இருக்கும்படி கீழ் புள்ளியை எடுத்துக்கொள்வோம் மேல் புள்ளியை z சமமாக L ஆக எடுத்துக்கொள்வோம் பின்னர் நான் M இன் வேறுபாட்டை எழுதுவேன் M சிறிதாகிறது அது குறைகிறது எனவே இது மைனஸ் M டெல்டா z மைனஸ் L கூட்டல் M z க்கு 0 க்கு சமமாக அதிகரிக்கிறது எனவே இது M z என்ற நியதியாக இருக்கும் M Mδz LMδ நீங்கள் இதைப் பற்றி மேலும் உறுதியாக நம்ப விரும்பினால் காஸின் Gausss சட்டத்தைப் பயன்படுத்தி இது அவ்வாறு இருப்பதைக் காட்டலாம் அதற்காக இந்த மேல் மேற்பரப்பை எடுத்து இங்கே ஒரு சிறிய பெட்டியை உருவாக்கி இந்த பெட்டியில் M d v இன் வேறுபாட்டைக் கணக்கிடுவேன் கீழ் மேற்பரப்பு பகுதி a மற்றும் பெட்டியின் நீளம் l ஆக இருந்தால் இது M a l இன் வேறுபாடாக இருக்கும் a மற்றும் l ஆகியவை மிகச் சிறியவை காஸின் Gausss தேற்றத்தால் இது M டாட் d s க்கு சமமாக இருக்கும் இப்போது மேல் மேற்பரப்பில் M இல்லை எனவே மேல் மேற்பரப்பில் இருந்து இது உங்களுக்கு 0 தருகிறது கீழ் மேற்பரப்பில் d s வெளியே செல்கின்றன எனவே இது மைனஸ் M a ஆக இருக்கும் பக்க மேற்பரப்பில் எந்த பங்களிப்பும் இல்லை எனவே M மேற்பரப்புக்கு இணையாக உள்ளது ஆகையால் எனக்கு கிடைப்பது M இன் வேறுபாடு என்பது மைனஸ் M ஓவர் l க்கு சமம் Mal a and l are very smallM dS Ma M Ml இந்த l நீங்கள் 0 க்கு செல்லும் வரம்பை எடுக்கலாம் அந்த விஷயத்தில் இது மைனஸ் M டெல்டா z மைனஸ் L க்கு செல்கிறது இதை நீங்கள் வேறு வழியில் காணலாம் ஏனெனில் மைனஸ் M d z இன் வேறுபாடு மைனஸ் M க்கு சமம் இந்த dz எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை மைனஸ் L முதல் L வரை இந்த d z எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எனக்கு இன்னும் மைனஸ் M கிடைக்கிறது ஆகவே M இன் இந்த வேறுபாடு டெல்டா z மைனஸ் L க்கு விகிதாசாரமாக இருக்க வேண்டும் நீங்கள் கீழ் பக்கத்திலும் இதைச் செய்யலாம் எனவே என்ன நடக்கிறது என்பது M இன் இந்த வேறுபாடு கீழ் பகுதியில் ஒரு கூர்முனை போன்றது M L க்கு சமம் இந்த ஊதா நிறத் தொகுதி மற்றும் மேல் பக்கத்தில் இது போன்ற மைனஸ் ஆகியவற்றைக் கொண்டு இங்கே காண்பிக்கிறேன் எல்லையற்ற வழியில் செல்கிறது மற்றும் முடிவிலிக்கு எல்லா வழிகளிலும் செல்லும் எனவே அடுத்த ஸ்லைடில் மீண்டும் உருவாக்குவோம் என்னிடம் இந்தப் பெரியது உள்ளது நான் சற்று வித்தியாசமான படத்தை உருவாக்குகிறேன் இதன் மூலம் நீங்கள் அதை தெளிவாகக் காணலாம் M எனும் காந்தமாக்கல் குறைந்து செல்லும் ஒரு நீண்ட பட்டை காந்தம் முழுவதுமாக மீண்டும் குறைகிறது 0 M மற்றும் அதன் வேறுபாடு இங்கே இந்த டெல்டா செயல்பாட்டையும் மற்றும் இங்கே டெல்டா செயல்பாட்டையும் கொண்டுள்ளது எனவே மைனஸ் M இன் வேறுபாடு M டெல்டா z மைனஸ் L மைனஸ் M டெல்டா z க்கு சமமாக இருக்கும் இது எதற்கு சமம் இது H இன் வேறுபாட்டிற்கு சமம் இது M டெல்டா z மைனஸ் L மைனஸ் M டெல்டா z க்கு சமம் H இன் சுருட்டை 0 என்று எனக்குத் தெரியும் இது போன்றது M என்பது மேற்பரப்பு மின்னூட்டம் போன்றது மைனஸ் M என்பது மேற்பரப்பு மின்னூட்டம் போன்றது எனவே நான் இங்கே வைத்திருப்பது இந்த காந்தப் பட்டை காந்தத்தின் மேற்பரப்பில் நீங்கள் விரும்பினால் நேர்மறை காந்தக் மின்னூட்டம் மற்றும் கீழ் பக்கத்தில் எதிர்மறையானது M பை a வர்க்கம் மைனஸ் M பை a வர்க்கம் அளவு வெளியேற்றம் இருக்கும் தடியின் நீளம் மிகப் பெரியது என்பதால் இதுவே உண்மையில் இது மேல் மற்றும் கீழ் சிறிய மின்னூட்டம் போன்ற மிக மெல்லிய கம்பியைப் போன்றது இதனால்தான் இங்கு குறிப்பிடப்படுகிறது எனவே H உள்ளே கிட்டத்தட்ட 0 ஆக இருக்கும் எனவே இது H உள்ளே 0 என்பதை குறிக்கிறது ஆகையால் B மு 0 H கூட்டல் M க்கு சமமாக இருக்கப் போகிறது இது மு 0 M ஐத் தவிர வேறொன்றுமில்லை இது எங்கள் முந்தைய கணக்கீட்டோடு ஒத்துப்போகிறது என்பதைக் கவனியுங்கள் இந்த பட்டை காந்தத்தின் மேற்பரப்பு மின்னோட்டம் k ஐ சுமந்து செல்வதாக நாங்கள் கருதினோம் இது மைனஸ் n கிராஸ் M இது சை திசையில் M எனவே இது ஒரு சோலெனாய்டு போல மாறியது அது எனக்கு ஒரு புலத்தைக் கொடுத்தது இது மு 0 M ஆகும் இது ஒன்றே இந்த நேரத்தில் தவிர வேறு நுட்பத்தைப் பயன்படுத்துகிறோம் நாம் அந்த துணை புலம் H ஐ பயன்படுத்தலாம் இன்னொரு உதாரணம் செய்கிறேன் நாங்கள் நடத்துகை அளித்து வருகிறோம் என்பதற்கு நன்கு அறியப்பட்ட உதாரணம் காந்தப்புலத்திற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று நான் சொன்னேன் இந்த எடுத்துக்காட்டில் காந்தமயமாக்கலைக் கொண்ட இந்த காந்தமாக்கப்பட்ட கோளத்தை நான் எடுத்துக்கொள்வேன் இவை திசைகள் இது காந்தமாக்கல் M மீண்டும் ஃப்ரீ மின்னோட்டம் இல்லாததால் எனக்கு 0 இன் வேறுபாடு உள்ளது இது எனக்கு H இன் வேறுபாட்டைக் கொடுக்கிறது இது H இன் வேறுபாடு சமமாக மைனஸ் M இன் வேறுபாடு மற்றும் H இன் சுருட்டை 0 ஆகும் எனவே மைனஸ் M இன் வேறுபாடு காந்த மேற்பரப்பு மின்னூட்டம் போன்றது என்பதை மீண்டும் காண்கிறீர்கள் அதைப் பார்ப்போம் நான் மேற்பரப்பைப் பார்த்தால் ஒரு கோண தீட்டாவில் M இன் வேறுபாட்டைக் கணக்கிட விரும்பினால் மீண்டும் இங்கே ஒரு பெட்டியை உருவாக்குவதன் மூலம் இது போன்ற n ஐக் கொண்டுள்ளது உள்ளே n ஆனது மைனஸ் r திசையிலும் M இந்த திசையிலும் இருக்கும் நான் பெட்டியின் நீளத்தை எடுக்கப் போகிறேன் இறுதியாக 0 க்குச் செல்கிறது ஆகையால் M d v இன் வேறுபாட்டைக் கணக்கிடும்போது இது வேறுபட்ட தேற்றத்தால் M டாட் d s தொகையீடு க்கு சமமாக இருக்கும் இந்த நீளம் l 0 க்குச் செல்வதால் பக்க மேற்பரப்புகளிலிருந்து எந்த பங்களிப்பும் இல்லை இந்த விஷயத்தில் செங்குத்தாக மேற்பரப்பில் M கூறு இருந்தாலும் நீளம் 0 ஆக இருக்கும் ஆகையால் அங்கிருந்து பங்களிப்பு 0 ஆகும் எனக்கு கிடைக்கும் ஒரே பங்களிப்பு உள் மேற்பரப்பில் இருந்துதான் அங்கு n உள்ளே செல்கிறது எனவே இது மைனஸ் அடையாள மடங்கு a பரப்பளவு M கொசைன் தீட்டா ஆகிறது இந்த பெட்டியின் பரப்பளவு மற்றும் இது எதற்கும் சமமானதாக இருந்தால் M பரப்பளவு மடங்கு வேறுபாடு t r க்கு சமம் நீங்கள் விரும்பினால் சற்று உள்ளே இருந்து r மைனஸ் எப்சிலான் இரண்டு r கூட்டல் எப்சிலான் என்று சொல்லலாம் இது மைனஸ் M கொசைன் தீட்டா a க்கு சமம் a மற்றும் a ரத்தாகிறது எப்சிலான் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பு கிடைக்கிறது மைனஸ் M கொசைன் தீட்டா இது உடனடியாக M இன் வேறுபாடு தீட்டாவின் மைனஸ் M கொசைன் தீட்டா சமம் என்று கூறுகிறது M Mcosθ எனவே நான் r மைனஸ் r மேற்பரப்பில் கொசைன் தீட்டா எழுத முடியும் M Mcosθδ ஆகையால் H இன் வேறுபாடு மைனஸ் டெல் டாட் M க்கு சமம் என்று நான் எழுத முடியும் இது M காஸ் தீட்டா டெல்டா r மைனஸ் R ஆகும் HMcosθδr R மேலும் இது என்னவாகிறது இது R க்கு சமமான சிறிய r இல் மேற்பரப்பில் மேற்பரப்பு மின்னூட்டம் போல மாறுகிறது மேலே நேர்மறை மற்றும் கீழே எதிர்மறை ஏனெனில் மேலே கொசைன் தீட்டா நேர்மறையாக இருக்கும் எனவே இது கொசைன் தீட்டா சார்பு மற்றும் கொசைன் தீட்டா சார்புடன் கீழே எதிர்மறை மின்னூட்டம் ஆகியவற்றைக் கொண்டு மேலே நேர்மறையான மின்னூட்டம் போல மாறுகிறது நான் H கணக்கிடுகிறேன் இது z திசையில் ஒரு துருவமுனைப்பைக் கொண்டிருந்த முந்தைய சிக்கலைப் போலவே மாறுகிறது இது எனக்கு சிக்மா கொசைன் தீட்டாவை மேற்பரப்பு மின்னூட்டம் ஆக அளிக்கிறது எனவே H இந்த திசையில் இருக்கப்போகிறது z திசைக்கு நேர்மாறாக இந்த மதிப்பு என்ன H இருக்கப் போகிறது நான் இடதுபுறத்தில் எழுதுகிறேன் மைனஸ் M பை 3 ஆகும் எப்சிலன் 0 அங்கு இல்லை இந்த z திசையில் அப்படி எதுவும் இல்லை எதிர்மறை z திசையில் எனவே நாம் கண்டுபிடித்தது H என்பது மைனஸ் M பை 3 ஆகும் எனவே B ஆனது மு 0 H கூட்டல் M ஆக இருக்கும் இது மூன்றில் இரண்டு பங்கு மு 0 M ஆக மாறுகிறது இது நாம் முன்னர் பெற்ற பதில் சைன் தீட்டா சார்புடன் மேற்பரப்பு மின்னோட்டத்தைக் கொண்டு செல்லும் கோளமாக இதைக் கருதுவதன் மூலம் எனவே இந்த விரிவுரையில் நீங்கள் காண்பது என்னவென்றால் ஃப்ரீ மின்னோட்டம் அல்ல காந்தமயமாக்கல் மட்டுமே H க்கான சமன்பாட்டை நான் எழுத முடியும் இது ஒரு மின்சார புலம் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட காந்தக் மின்னூட்டு உருவாக்கப்படுகிறது டெல் டாட் M நான் நுட்பத்தை மேலும் எடுத்து அத்தகைய நிகழ்வுகளுக்கு எழுத முடியும் அங்கு டெல் டாட் H ஆனது மைனஸ் டெல் டாட் M க்கு சமம் மற்றும் டெல் கிராஸ் H 0 ஆகும் டெல் கிராஸ் H 0 எனில் உடனடியாக ஒரு காந்த ஆற்றல் கொண்ட சை M ஐ வரையறுக்க முடியும் என்று அது உடனடியாக என்னிடம் கூறுகிறது ஆகையால் H ஐ மைனஸ் கிரேடாக சை M ஆக எழுதவும் இது எனக்கு டெல் வர்க்கம் சை M சமமாக டெல் எம் கொடுக்கும் இது பாய்சனின் Poisson's சை காந்தத்தின் சமன்பாடு எல்லை நிலையை என்னால் தீர்க்க முடியும் அதிலிருந்து நான் H பெறலாம் H இலிருந்து நான் B பெறலாம் M H0H M 2M